கடைசி வகுப்பில் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலை தீர்க்க வரைகலை முறையைப் பார்த்தோம் 3X1 3X2 ≤ 21 4X1 3X2 ≤ 24 X1 X2 ≥ 0 க்கு உட்பட்டு 10X1 9X2 ஐ அதிகப்படுத்தும் அதிகபட்ச மயமாக்கல் சிக்கலாகக் காட்டப்பட்டுள்ள உதாரணத்தை நாம் கருத்தில் கொண்டோம் வேறொரு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதி நாம் மூலையில் உள்ள புள்ளிகளையும் கணக்கிட்டோம் பின்னர் மூலையில் உள்ள புள்ளியை மதிப்பீடு செய்வது போதுமானது என்பதை நாம் கவனித்தோம் இந்த மூலையில் புள்ளி 3 4 இருப்பதையும் நாம் கண்டறிந்தோம் 4 மூலையில் உள்ள புள்ளிகளில் 0 0 புறநிலை செயல்பாடு மதிப்பை மதிப்பீடு செய்தபோது நமக்கு Z 0 6 0 நமக்கு Z 60 0 7 நமக்கு Z 63 மற்றும் 3 4 கொடுத்தது நமக்கு Z 66 ஐக் கொடுத்தது நாம் இந்த செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறோம் என்பதால் இது மூலையில் இருக்கும் என்று சொன்னோம் எனவே இது புறநிலை செயல்பாட்டின் சிறந்த மதிப்பைக் கொண்ட மூலையில் 3 4 உள்ளது எனவே இது உகந்த தீர்வாகும் இப்போது ஒரே விஷயத்தை சற்று வித்தியாசமான முறையில் பார்ப்போம் நாம் இப்போது செய்வது என்னவென்றால் நான் ஒரு சில புறநிலை செயல்பாடு வரிகளைக் காட்டிய புறநிலை செயல்பாடு வரிகளை வரைகிறோம் எனவே நாம் அடிப்படையில் செய்திருப்பது புறநிலை செயல்பாடு 10X1 9X2 மற்றும் 10X1 9X2 ஐ ஒரு மாறிலிக்கு சமமாக வைத்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக நாம் 10X1 9X2 50 ஐ வைத்திருக்க முடியும் எனவே இந்த வரியைக் குறிக்கலாம் இந்த வரியைக் குறிக்கலாம் இந்த வரி 10X1 9X2 50 ஐக் குறிக்கலாம் மேலும் இந்த வரி வரையப்படுகிறது இந்த நேர் கோடு வரையப்படுகிறது பின்னர் நாம் புறநிலை செயல்பாட்டுக் கோடுகளை வரைகிறோம் எடுத்துக்காட்டாக இதற்கு இணையாக இது 10X1 9X2 60 மற்றும் பலவற்றைக் குறிக்கும் எனவே நாம் 10X1 9X2 ஐ ஒரு மாறிலியாக அதிகரித்து இந்த மாறிலியை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் புறநிலை செயல்பாட்டுக் கோடுகள் ஒருவருக்கொருவர் இணையாக மாறி இந்த திசையில் நகரும் புறநிலை செயல்பாடு இந்த திசையில் நகர்கிறது மற்றும் அது புறநிலை செயல்பாடு கோட்டை நகர்த்தும்போது நீங்கள் காணலாம் இறுதியாக இது சாத்தியமான பகுதியை 3 4 தொடுகிறது சாத்தியமான பகுதியிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு புறநிலை செயல்பாட்டுக் கோடுகள் கடைசியாகத் தொடும் மூலையில் இந்த புள்ளி 3 4 இது உகந்த தீர்வாகும் எனவே உகந்த தீர்வைப் பெறுவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன அவற்றில் ஒன்று 4 மூலையில் உள்ள புள்ளிகளை மதிப்பீடு செய்வது இந்த எடுத்துக்காட்டில் 4 மூலையில் புள்ளிகள் உள்ளன மற்ற எடுத்துக்காட்டுகளில் வேறு எண்ணிக்கையிலான மூலையில் புள்ளிகள் இருக்கலாம் எல்லா மூலையில் உள்ள புள்ளிகளிலும் புறநிலை செயல்பாட்டை மதிப்பிட்டு எந்த மூலையில் உள்ள புள்ளிக்கு சிறந்த மதிப்பு உள்ளது என்பதைக் கண்டறியவும் மற்றொன்று புறநிலை செயல்பாடு வரிகளின் வரிசையை வரைய வேண்டும் அங்கு புறநிலை செயல்பாடு ஒரு நிலையானது மற்றும் அது அதிகபட்சமாக இருந்தால் காட்டப்பட்டபடி கோடுகள் இந்த திசையில் நகரும் மாறியை அதிகரிக்கவும் கோடுகள் காட்டப்பட்டுள்ளபடி இந்த திசையில் நகரும் கோடுகள் இந்த திசையில் நகர்கின்றன நாம் இறுதியாக வரிகளை அதிகப்படுத்துவதால் சாத்தியமான பகுதியை இந்த மூலையில் விட்டு விடுங்கள் இது உகந்த தீர்வாக இருக்கும் இப்போது வரைகலை முறையைப் பயன்படுத்தி ஒரு குறைக்கும் சிக்கலை எவ்வாறு தீர்ப்போம் என்பதைப் புரிந்துகொள்வோம் முறை ஒத்திருக்கிறது இருப்பினும் அதை ஒரு உதாரணம் மூலம் விளக்குவோம் இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 4 மற்றும் 5 எக்ஸ் 1 2 எக்ஸ் 2 ≥ 10 எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥0 ஆகிய இரண்டு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு 7 எக்ஸ் 1 5 எக்ஸ் 2 ஐக் குறைக்கும் இந்த குறைத்தல் சிக்கலைப் பார்க்கிறோம் இப்போது அதிகரிப்பு சிக்கலுக்காக நான் செய்தது போலவே வரைபடத்தையும் வரைகிறோம் பின்னர் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥0 முதல் முதல் குவாட்ரண்ட் வரை மட்டுமே பார்ப்போம் மற்ற குவாட்ரண்ட்ஐ பார்க்க மாட்டோம் ஏனென்றால் இங்கே இருக்கும் இந்த குவாட்ரண்ட் ல் இங்கே அல்லது இங்கே அல்லது இந்த இடத்தில் எக்ஸ் 1 அல்லது எக்ஸ் 2 அல்லது இரண்டும் எதிர்மறையாக மாறும் எனவே முதல் குவாட்ரண்ட்ல் இந்த குவாட்ரண்ட்ஐ மட்டுமே நாம் பார்ப்போம் மேலும் இங்கே X1 ஐ X அச்சாகவும் X2 ஐ Y அச்சாகவும் வைத்திருக்கிறோம் நாம் இப்போது X1 X2 ≥ 4 ஐ வரைகிறோம் முதலில் நாம் X1 X2 4 ஐ வரைய வேண்டும் எனவே X1 X2 4 என்பது இங்கே காட்டப்பட்டுள்ள 4 0 மற்றும் 0 4 வழியாக செல்லும் இந்த வரியாகும் எனவே இது முதல் வரி எக்ஸ் 1 எக்ஸ் 2 4 ஆகும் இது 4 0 மற்றும் 0 4 வழியாக செல்கிறது அவை இங்கே உள்ளன இந்த வரி இங்கே எக்ஸ் 1 எக்ஸ் 2 4 காட்டப்பட்டுள்ளது இப்போது இந்த வரி வரைபடத்தை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறது அவற்றில் ஒன்று 4 மற்றும் மற்றொன்று 4 ஆகும் எனவே இது எது என்பதைக் கண்டுபிடிப்பதற்கு நாம் ஒரு வசதியான புள்ளியைப் பார்க்கிறோம் இங்கே இருக்கும் தோற்றத்தைப் பார்க்கிறோம் பின்னர் 0 0 எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 4 ஐ திருப்திப்படுத்துகிறதா இல்லையா என்பதைச் சரி பார்க்கிறோம் இப்போது இந்த சமத்துவமின்மையின் இடது புறத்தில் 0 0 மாற்றும்போது இந்த சமத்துவமின்மையின் இடது புறம் இந்த சமத்துவமின்மையின் இடது புறம் இடது கை மதிப்பு 0 என்பதை நாம் உணர்கிறோம் எனவே அது திருப்தி அளிக்காது சமத்துவமின்மை எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 4 என்ற பகுதி இந்த பக்கத்தில் உள்ள பகுதி எனவே இந்த பகுதி அனைத்தும் X1 X2 ≥ 4 பகுதி 5X1 2X2 ≥ 10 என்ற அடுத்த தடையை இப்போது வரைகிறோம் எனவே முதலில் 5X1 2X2 10 என்ற கோட்டை வரைகிறோம் அந்த வரி இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே அந்த வரி இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இது 5X1 2X2 10 என்ற வரியாகும் மேலும் இந்த கோட்டை வரைய நமக்கு இரண்டு புள்ளிகள் உள்ளன 2 0 மற்றும் 0 5 இப்போது மீண்டும் இந்த வரி வரைபடத்தை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறது அவற்றில் ஒன்று 10 மற்றும் மற்றொன்று 10 ஆகும் எனவே மீண்டும் இங்கே இருக்கும் தோற்றத்தைப் பார்த்து தோற்றம் நிபந்தனையை பூர்த்திசெய்கிறதா அல்லது நிபந்தனையை மீறுகிறதா என்பதை சரிபார்க்கவும் எனவே இந்த சமத்துவமின்மையின் இடது புறத்திற்கு 5X1 2X2 ஐ மாற்றும் போது இடது புறத்தில் 0 ஐப் பெறுகிறோம் இது 10 ஆகையால் மற்றொன்று ≥ 10 ஐ திருப்திப்படுத்துகிறது எனவே இப்போதுஇதைப் பார்க்கும்போது இப்பகுதி இப்படித்தான் செல்கிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் எனவே இவை அனைத்தும் நாம் பேசும் பகுதி எனவே முழு விஷயமும் நாம் பேசும் பகுதி மற்றும் அந்த வரி 5X1 2X2 10 என்று காட்டப்பட்டுள்ளது இது இப்போது வேறு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதி இப்போது இது ஒரு பகுதியில் காட்டப்பட்டுள்ள பகுதி இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு சாத்தியமான பகுதி இது வெளிர் பச்சை நிறம் இந்த இடத்திலுள்ள புள்ளிகள் ஒரு தடையை பூர்த்திசெய்கின்றன என்பதையும் நாம் கவனித்து அவை முதல் தடையை பூர்த்தி செய்கின்றன ஆனால் அவை இரண்டாவது தடையை மீறுகின்றன எனவே அவை சாத்தியமான பகுதியில் பொய் சொல்லவில்லை இப்போது நம் சாத்தியமான பகுதியில் 3 மூலையில் புள்ளிகள் உள்ளன முதல் மூலையில் புள்ளி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது 4 0 மற்ற மூலையில் புள்ளி இங்கே உள்ளது மற்றும் மூன்றாவது மூலையில் புள்ளி 0 5 எனவே 4 0 இல் நாம் புறநிலை செயல்பாட்டை மதிப்பீடு செய்கிறோம் மற்றும் புறநிலை செயல்பாடு மதிப்பு Z 28 ஆக வழங்கப்படுகிறது அடுத்த மூலையில் புள்ளி 0 5 இது இங்கே உள்ளது மற்றும் 7X1 5X2 என்ற புறநிலை செயல்பாட்டை மதிப்பிடும்போது நமக்கு Z 25 25 கிடைக்கிறது இப்போது நாம் மூன்றாவது மூலையைப் பார்க்கிறோம் புள்ளி 23 103 இப்போது இந்த 23 103 வரைபடத்தில் காணலாம் இந்த வரைபடத்தை நாம் அளவோடு வரைந்தால் நாம் செய்ய முயற்சித்தபடி வரைபடத்தை சரியாக வரையலாம் இந்த புள்ளி 23 இன் எக்ஸ் ஒருங்கிணைப்பையும் 103 இன் Y ஒருங்கிணைப்பையும் கொண்டுள்ளது என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே இந்த புள்ளி 23 103 எனவே இது 23 103 நான் இங்கே காட்டியுள்ளேன் மற்றும் நாம் மாற்றாக இருக்கும் போது புறநிலை செயல்பாட்டு மதிப்பு 7 23 இது 143 10 53 இது 503 எனவே 143 50 3 என்பது 643 இதுதான் நமக்கு இங்கே உள்ளது இப்போது இந்த மூலையில் உள்ள புள்ளிக்கு 28 மற்றும் எங்களிடம் 643 உள்ளது இது மற்ற மூலையில் உள்ள புள்ளிக்கு 21 33 ஆகும் இது 2 310 3 ஆகையால் இந்த குறைத்தல் சிக்கலுக்கான உகந்த தீர்வு என்னவென்றால் புறநிலை செயல்பாட்டின் மிகச்சிறிய மதிப்பைக் கொண்ட மூலையில் உள்ள புள்ளி மற்றும் இந்த 3 இல் 643 உடன் 2 310 3 புள்ளி மிகச்சிறியதாக இருப்பதை நாம் உணர்கிறோம் மதிப்பு மற்றும் எனவே உகந்த தீர்வு எனவே இந்த புள்ளி மதிப்புடன் 643 உகந்த தீர்வாகும் அதிகபட்ச சிக்கலுக்கு நாம் செய்தது போலவே புறநிலை செயல்பாட்டு கோடுகள் எனப்படுவதையும் வரையலாம் அங்கு 7X1 5X2 ஐ ஒரு மாறிலிக்கு சரிசெய்கிறோம் எனவே நாம்7X1 ஐ சரிசெய்கிறோம் எனவே இவை 7X1 5X2 ஒரு மாறிலிக்கு சமம் இது 7X1 5X2 30 என்று பொருள் இது ஒரு குறைத்தல் சிக்கல் என்பதால் புறநிலை செயல்பாட்டுக் கோடுகளை மற்ற திசையில் வரைகிறோம் அங்கு 7X1 5X2 படிப்படியாகக் குறைகிறது எனவே புறநிலை செயல்பாட்டின் இயக்கத்தின் திசையானது அதிகபட்ச சிக்கலைப் போலல்லாமல் குறைக்கும் சிக்கலுக்கான வழி எனவே இது இந்த திசையில் நகர்கிறது மற்றும் அது கீழ்நோக்கி அல்லது இந்த திசையில் நகரும்போது அது இறுதியாகத் தொடும் திசை இறுதியாகத் தொடுகிறது இது சாத்தியமான பகுதியை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு இந்த மூலையில் உள்ள புள்ளியைத் தொடும் எனவே கடைசியாக சாத்தியமான புள்ளி 23 103 வழங்கப்படுகிறது 23 103 வழங்கப்படுகிறது இது குறைத்தல் சிக்கலுக்கு உகந்த தீர்வாகும் எனவே இந்த வழியில் நாம் தீர்க்கும் வகையில் வரைகலை முறையைப் பயன்படுத்தி குறைத்தல் சிக்கல்களைத் தீர்க்கிறோம் இப்போது பெரிதாக்குதலுக்கும் குறைப்பதற்கும் உள்ள ஒரே வித்தியாசம் பல மடங்கு ஆகும் இது ஒரு குறைத்தல் சிக்கலில் சாத்தியமான பகுதியானது இந்த விஷயத்தைப் போல வரம்பிடப்படாது இருப்பினும் சாத்தியமான பிராந்தியத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் காட்டியுள்ளேன் இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி கூட சாத்தியமானது மற்றும் சாத்தியமான பகுதி எல்லைக்குட்பட்டது அல்ல அல்லது அது ஒரு மூடிய பகுதி அல்ல அதேசமயம் அதிகபட்ச சிக்கலில் பல முறை நாம் ஒரு சாத்தியமான பகுதியைப் பெறுவோம் அது ஒரு மூடிய பகுதி எனவே இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்றாகும் மற்றுமொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மூலையில் உள்ள புள்ளிகளை மட்டுமே மதிப்பீடு செய்வதற்கான காரணம் என்னவென்றால் பிராந்தியத்திற்குள் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு மூலையில் இருக்கும் என்று நாம் காட்டியுள்ளோம் புறநிலை செயல்பாட்டின் சிறந்த மதிப்பைக் கொண்டிருக்கும் இப்போது சாத்தியமான பிராந்தியத்தின் குவிவு சொத்து என்று அழைக்கப்படுவதால் இது நிகழ்கிறது சாத்தியமான பிராந்தியத்தில் இரண்டு புள்ளிகளை எடுத்து அவற்றை ஒரு வரியுடன் இணைத்தால் அந்த வரியில் உள்ள அனைத்து புள்ளிகளும் சாத்தியமான பகுதியில் இருக்கும் என்பதை நாம் உணருவோம் இந்த சாத்தியமான பகுதி குவிந்திருப்பதால் சாத்தியமான பகுதிக்குள் ஒவ்வொரு புள்ளிக்கும் எப்போதும் எல்லையில் ஒரு புள்ளி இருப்பதை நாம் எளிதாகக் காட்ட முடியும் எல்லையில் எப்போதும் ஒரு புள்ளி இருக்கும் பின்னர் எப்போதும் ஒரு மூலையில் ஒரு புள்ளி இருக்கும் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு எனவே வரைகலை முறையைப் பயன்படுத்தி நேரியல் நிரலாக்க சிக்கலை தீர்க்க நாம் பயன்படுத்தும் அடிப்படை யோசனைகள் மற்றும் கொள்கைகள் இவை வரைகலை முறை எளிமையானது மற்றும் எளிதில் புரிந்துகொள்ளக்கூடியது என்றாலும் வரைகலை முறை X1 மற்றும் X2 இல் இரண்டு மாறிகளை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்பதன் மூலம் நாம் வரையறுக்கப்பட்டுள்ளோம் இரண்டு மாறிகள் மற்றும் பல நேரியல் நிரலாக்க சிக்கல்கள் அதிக எண்ணிக்கையிலான மாறிகளைக் கொண்ட சூத்திரங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே இரண்டு மாறிகளுக்கு மேல் இருக்கும்போது நேரியல் நிரலாக்க சிக்கல்களைத் தீர்க்க வரைகலைத் தவிர வேறு முறைகள் நமக்குத் தேவை இயற்கணித முறையை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்